இந்த விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் கடந்த விரிவுரையில் முடித்த இடத்திலிருந்த தொடங்குவோம் வாட்டர் ஃபால் மாடலின் நிலையிலிருந்து தொடருவோம் ரிக்குவாயர்மெண்ட் அனாலிசிஸ் ஐ பாருங்கள் இந்த நிலையின் முக்கிய நோக்கம் பயனாளர்களின் தேவைகளை புரிந்து கொள்வது மற்றும் அதை பகுத்தாய்வது தேவைகளில் ஏதேனும் சிரமங்கள் இருக்கும் பட்சத்தில் அவற்றை நிவர்த்தி செய்து முறையாக ஆவணப்படுத்த வேண்டும் இது சாப்ட்வேரை ரிக்குவாயர்மெண்ட் அனாலிசிஸ் ஐ தயாரிப்பது நாம் தேவைகளை சேகரிப்பது அவற்றை பகுத்தாய்வு செய்வது ஆகியவற்றைப் பார்ப்போம் மற்றும் தேவைகளின் விபரக்குறிப்பு தயாரிப்பதில் என்னென்ன செயல்பாடுகள் உள்ளன என்பதையும் பார்ப்போம் இந்த தேவைகளை சேகரிக்கும் நிலையில் நீங்கள் தேவைகளை சேகரிக்க வேண்டும் தரவுகளைத் திரட்ட வேண்டும் மற்றும் உபயோகிப்பாளரின் தேவைகளை புரிந்து கொள்ள வேண்டும் பகுத்தாய்வு நிலையில் சேகரித்த தேவைகளை பகுத்து ஆராய வேண்டும் மற்றும் அதில் உள்ள சிரமங்களை கண்டுபிடிக்க வேண்டும் அதில் உருவாகும் ப்ராப்ளங்களையும் முதலாவது சேகரித்த தேவைகள் முரண்பாடுகளுடன் இருப்பது இரண்டாவது தெளிவற்று இருப்பது மூன்றாவது முழுமையற்று இருப்பது இந்த சீரற்ற தேவைகளில் ஒரு தேவையின் ஒரு பகுதி மற்றொரு தேவையின் ஒரு பகுதியுடன் முரண்பட்டு இருக்கும் இரண்டாவது ப்ராப்ளத்தில் தேவைகள் தெளிவற்றவையாக இருக்கும் முழுமையற்ற மூன்றாவது ப்ராப்ளத்தின் சில தேவைகள் விடுபட்டிருக்கும் இந்த மூன்று ப்ராப்ளங்களும் நீக்கப்பட்டு ஆவணப்படுத்தப்பட வேண்டும் இந்த ஆவணம் எஸ் ஆர் எஸ் என அறியப்படுகிறது தேவைகளை சேகரிக்கும் போது அதற்கு சம்பந்தமான தரவுகளையும் அதன் உபயோகிப்பாளரிடமிருந்து சேகரிக்க வேண்டும் இது பொதுவாக ஒரு நேர்காணல் மூலமாகவோ அல்லது விவாதம் மூலமாகவோ சேகரிக்கப்படும் ஒரு வணிக கணக்கிற்கான சாஃப்ட்வேரை என்ன தேவை என்பதைக் கண்டறிய வேண்டும் சேகரிக்கப்பட்ட தேவைகளில் முரண்பாடுகளும் தெளிவற்ற தன்மையும் இருக்கலாம் நீங்கள் பல்வேறு நிலைகளில் இந்த சாஃப்ட்வேரை பற்றிய நோக்கம் பாதி புரிந்ததாகவோ அல்லது முற்றிலும் புதியததாகவோ இருக்கலாம் இவையே தேவைகளை சேகரிப்பதில் உள்ள சிரமங்களுக்கான காரணம் தேவைகளை சேகரிப்பதில் உள்ள இந்த அணைத்து ப்ராப்ளங்களையும் ஆவணமாக எழுதப்படுகிறது சில விரிவுரைகளுக்குப் பிறகு தேவைகளை சேகரிப்பதல் மற்றும் அதைப் பகுத்தாய்வதற்கான நுட்பங்களை பற்றியும் அவற்றை நல்ல முறையில் எஸ்ஆர்எஸ் ஆவணமாக எழுதுவதை பற்றியும் பார்க்கலாம் தேவைகள் பகுத்தாய்வு நிலைக்குப் பிறகு வடிவமைத்தல் நிலை இந்த வடிவமைப்பு நிலைக்கு தேவைகளே அடிப்படை இந்த வடிவமைப்பு நிலையில் உள்ள செயல்பாடுகளைப் பற்றி சுருக்கமாகப் பார்க்கலாம் இந்த வடிவமைபுச் செயல்பாடுகள் சாஃப்ட்வேர் ரிட்டயர்மெனண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அணுகுமுறை மரபுசார்ந்த அணுகுமுறையில் இரண்டு செயல்பாடுகள் உள்ளன ஒன்று டி எஃப் டி மாற்றப்படுகிறது ஸ்ட்ரக்சர் டிசைனிங் மற்றும் செயல்பாடுகளுக்கான வழிமுறைகள் ஆகியவை வடிவமைக்கப்படும் ஆப்ஜெட் ஓரியண்டட் டிசைனில் ஆப்ஜெக்ட் ஸ்டிரக்சர்ட்கள் ஒரு தெளிவான விரிவான வடிவமைப்பாக மாற்றப்படுகிறது ஆப்ஜெக்ட் ஓரியண்டல் டிசைன் அதிக பயன்களைத் தருவதால் இது மிகவும் பிரபலமானது இதை உபயோகிப்பதற்கு குறைந்த முயற்சி மற்றும் நேரமே போதுமானது இது பராமரிப்பதற்கும் உகந்தது வடிவமைப்பு நிலை முடிந்த பிறகு கோடிங் செயல்முறைகள் வடிவமைப்பை அடிப்படையாகக் கொண்டே மேற்கொள்ளப்படுகின்றன கோடிங் செய்யப்படும் பிறகு அவை ஆவணமாக்கப்படும் இந்த செயல்களுடன் இந்த நிலை முடிவடையும் டெஸ்டிங் செய்யப்படுகிறது இண்டெகரேஷன் டெஸ்டிங் ன் முக்கிய நோக்கம் அவை இணைக்கப்படும் போது சரியாக வேலை செய்கின்றனவா என்பதை உறுதி செய்வதே மாடியூல் இணைப்பின் போது ஏற்படக்கூடிய பிழைகளை கண்டறிவதே இந்த இண்டெகரேஷன் டெஸ்டிங் இன் முக்கிய நோக்கம் அனைத்து மாடியூல்ளும் வாடிக்கையாளர் குறிப்பிட்ட அனைத்துத் தேவைகளையும் உள்ளடக்கி உள்ளதா என்பதை உறுதி செய்வதற்காக இது மேற்கொள்ளப்படுகிறது உருவாக்கப்பட்ட சாப்ட்வேர்ன் பராமரிப்பு நிலை துவங்குகிறது ஏதேனும் பிழைகள் வாடிக்கையாளரால் கண்டறியப்பட்டால் அதற்கான காரணம் கண்டறியப்பட்டு நிவர்த்தி செய்யப்படும் இவ்வாறாக பராமரிப்பு நிலை என்பது நீண்ட காலத்திற்கு தொடரும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல புரோடக்ட் ன் மொத்த காலத்தில் உருவாக்கத்திற்கான நேரம் ஒரு சிறு பகுதியே மொத்த கால அளவில் 40 முயற்சி உருவாக்கத்திற்கு என்றால் 60 முயற்சி பராமரிப்புக்காக செலவிடப்படுகிறது பராமரிப்பு நிலை ஏன் தேவைப்படுகிறது அதற்கான மூன்று முக்கிய காரணங்கள் ஒன்று ஏதாவது பிழைகள் குறிப்பிடப்பட்டால் அவை நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் இது கரெக்டிவ் மெயின்டனன்ஸ் எனக் கூறப்படுகிறது சில செயல்பாடுகளை மேம்படுத்துவது என்பது அவசியமாகிறது முன்கூட்டியே கண்டறியப்படாத புதிய செயல்பாடுகள் புகுத்தப்பட வேண்டும் மற்றும் சாப்ட்வேர் என அழைக்கப்படுகிறது மூன்றாவது வகையான பராமரிப்பு அடாப்டிஙவ் மெயின்டனன்ஸ் என அழைக்கப்படுகிறது மரபுசார்ந்த வாட்டர் மாடல் உருவாக்கத்திற்கு உபயோகிக்க முடியாததற்கு ஒரு காரணமாக அமைகிறது வாட்டர் ஃபால் மாடலில் உகந்ததாக இருக்காது ஆகவே இந்த மரபு சார்ந்த வாட்டர் பால் மாடலில் எந்தத் தவறுகளும் மேற்கொள்ளப்படவில்லை அல்லது எந்த தவறுகளும் விடுபடவில்லை என்ற ஒரு அனுமானங்களைக் கொண்டே செயல்பட வேண்டும் ஏதாவது சில செயல்பாடுகளில் தவறுகள் கண்டறியப்பட்டால் அந்த குறிப்பிட்ட நிலையில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் அதனைத் தொடர்ந்து உள்ள பிற நிலைகளிலும் தேவையான மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் உதாரணமாக தேவைகளை சேகரிக்கும் முறையில் தவறுகள் இருந்தால் அந்த தேவைகளிலும் தவறுகள் ஏற்படும் தேவைகளில் உள்ள தவறுகள் வடிவமைப்பு நிலையில் கண்டறியப்பட்டால் அதை சரி செய்வதற்காக தேவைகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அது சில செலவுகளைக் கொண்டிருக்கும் தேவைகளை கண்டறிதல் மற்றும் வடிவமைப்பு நிலையிலுள்ள தவறுகள் கோடிங் நிலையிலேயே கண்டறியப்படுமானால் அதை சரி செய்வதற்கான செலவு மிகவும் அதிகம் தவறுகள் தாமதமாக கண்டறியப்பட்டால் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான செலவுகள் ஏன் அதிகரிக்கின்றன ஏனென்றால் நாம் பல்வேறு நிலைகளில் மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கிறது தேவைநிலையில் உள்ள தவறுகள் டெஸ்டிங் செய்யப்பட வேண்டும் தேவைகளை சேகரித்தல் நிலையில் உள்ள தவறுகள் வடிவமைப்பு நிலையிலேயே கண்டறியப்பட்டு அதற்காக செய்யப்படும் மாற்றங்களுக்கு ஆகும் செலவை விட இது மிகவும் அதிகம் இந்த மரபு சார்ந்த வாட்டர்ஃபால் மாடலில் தவறுகள் தாமதமாக கண்டறியப்படும் போது அதற்காக மாற்றங்களை மேற்கொள்வதற்கு நாம் பின்னோக்கிய பாதையில் செல்ல வேண்டும் அதாவது ஏதாவது ஒரு நிலையில் உள்ள தவறுகள் தாமதமாக ஒரு பிந்தைய நிலையில் கண்டறியப்படும் போது அதை சரி செய்வதற்கான மாற்றங்கள் முந்தைய அனைத்து நிலைகளிலும் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் தாமதமாக கண்டறியப்படும் தவறுகளை சரி செய்வதற்கான செலவு மிகவும் அதிகமாகிறது இது நமக்கு ஒரு முடிவை கொடுப்பது என்னவென்றால் ஒரு தவறு அந்த நிலையிலேயே கண்டறியப்படும் போது அதை சரி செய்வதற்கான செலவு மிகவும் குறைவு அதாவது வடிவமைப்பு நிலையில் ஏற்படக் கூடிய தவறுகள் அந்த நிலையிலேயே கண்டறியப்பட்டு சரி செய்யப்படுமானால் அதற்கான செலவு மிகவும் குறைவு ஆனால் அந்த தவறுகள் கோடிங் நிலையிலும் செய்யப்பட வேண்டியிருக்கும் எனவே அதற்கான செலவு அதிகம் ப்ரோக்ராமர்கள் பிழை என அழைக்கப்படுகிறது இதன் பின்னணியில் உள்ள முக்கிய காரணம் அந்த பிழைகளை சரிசெய்வதற்கான செலவை குறைப்பது ஐட்ரேடிவ் வாட்டர் ஃபால் மாடல் இதிலிருந்து மேலும் பல மாடல்கள் உருவாக்கப்பட்டன வாட்டர் ஃபால் மாடல் உதவும் நுகர்வோரின் அனைத்து தேவைகளும் முன் கூட்டியே சேகரிக்கப்படும் அதாவது உருவாக்கத்தை தொடங்குவதற்கு முன்பே அனைத்துத் தேவைகளும் சேகரிக்கப்பட்டு இருக்கும் சாப்ட்வேர் ஆகியவற்றுக்கு எவ்வளவு காலம் தேவைப்படும் என்பது நுகர்வோரின் தேவைகளை அடிப்படையாகக் கொண்டது ஆனால் வாட்டர் ஃபால் மாடலில் மிகவும் கடினமான செயல் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முறையே வாட்டர் ஃபால் மாடலின் நிலையிலேயே வெளிப்படும் செயல்திட்டம் திட்டமிட்ட காலப்படி நடைபெறுவதாகவும் அனைத்து நடவடிக்கைகளும் சரியாக இருப்பதாகவும் சாப்ட்வேர் உருவாக்கப்பட்டிருக்கும்

ஒவ்வொருவரின் புரிதலும் வேறு மாதிரியாக இருக்கும் போது அவற்றை இணைப்பது இயலாததாக ஆகிவிடும் இண்டெகரேஷன் டெஸ்டிங் என அறியப்படுகிறது வாட்டர் ஃபால் மாடல் முன்னேற்றத்தை பற்றிய ஒரு தவறான எண்ணத்தை உண்டாக்குகிறது என்பதை அறிய முடியும் இண்டெகரேஷன் உருவாக்கத்தில் என்ன நடைபெறுகிறது எப்போது வெளியிடப்படும் அது வெளிவரும்போது எவ்வாறு இருக்கும் என்பது வாடிக்கையாளருக்கு தெரியாது சாப்ட்வேர் அந்த செயல்திட்டத்திற்காக உபயோகிக்க முடியும் உதாரணத்திற்கு கணக்கியல் உகந்ததாக இருக்கும் நம் விவாதத்தை இதனுடன் முடித்துக் கொள்வோம் லைப் சைக்கிள் மாடலை இருந்து வித்தியாசப்படுகின்றன என்பதைப் பற்றியும் அடுத்த விரிவுரையில் காண்போம்